இப்பொழுது தொடரலாம் இதுவரை நாம் ஃபீல்ட் ஆகும் இந்த ஃபீல்ட்கள் ஆகும் இவை ஃபைனட் ஃபீல்ட் கிடைக்காது ஆர்டர்கள் எழுதலாம் என்பது இதற்கான பதிலை முதலில் பார்க்கலாம் ஃபைனட் ஃபீல்ட்களை p ஆகும் இதை எளிதாக ZpZ என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த கட்டமைப்பு தேற்றத்தின் ஒரு பகுதியாக ஒரு ஃபீல்ட் இதே மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்பொழுது நான் ஒரு லெம்மாவை ஆகவும் இருக்காது என்று சொல்லலாம் எடுத்துக்காட்டாக எந்த ஃபீல்ட்டும் Z லிருந்து R வரை இருக்கும் இது 1 யை 1க்கு கொண்டுசெல்லும் என்று முன்னரே படித்ததை நினைவு கூறுங்கள் ஃபைனட் ஃபீல்ட்டாக மதிப்பு 0 கிடையாது கர்னல் இருக்கும் Z மாடு எண்களுக்கு திருப்தியாகும் வகையில் எழுதலாம் இது எல்லாவற்றிற்கும் மேலாக F என்பது Z மாடு ஆகும் rயை இந்த ஃபீல்ட் எளிய கவுண்டிங் ஆகும் நான் இந்த விவாதத்தில் ஒரு பகுதியை மட்டும் சொல்லப்போகிறேன் முழுவதையும் இப்பொழுது சொல்லப்போவதில்லை ஆல்ஃபா உபயோகப்படுத்த போகிறோம் இப்பொழுது ஒவ்வொன்றிற்கும் எவ்வளவு தேர்வுகள் இருக்கின்றன என்று நாம் பார்க்க போகிறோம் a1க்கு p தேர்வுகள் உள்ளன a2க்கு p தேர்வுகள் உள்ளன இதே மாதிரி arக்கு p தேர்வுகள் உள்ளன இதிலிருந்து நாம் மொத்த தேர்வுகள் r தடவை p அதாவது p பவர் என்பதன் தொடர்ச்சியாகும் எந்த 2 தேர்வும் ஒரே மாதிரி இருக்காது அதாவது எந்த 2 தேர்வும் ஒரே எலிமெண்ட்டை r எனவே இந்த தேற்றத்தை நிரூபித்து விட்டோம் ஃபைனட் ஃபீல்ட்களின் r இப்பொழுது ஒரு இணை தேற்றத்தை பார்க்கலாம் இதை நான் இந்தத் தேற்றத்திற்கு அடுத்ததாக எழுதுகிறேன் இணைத் தேற்றத்தை உதாரணத்துடன் பார்க்கலாம்

ஆர்டர் உண்மை ஒவ்வொரு பிரைம் p மற்றும் அனைத்து பாசிட்டிவ் இன்டிஜர் இதற்கு சாத்தியம் என்ற எடுத்து கீழ்கண்டவற்றை பார்க்கப்போகிறோம்

q2 ஸ்கொயர் அல்ல நாம் ஏதாவது புதிதாக செய்ய வேண்டும் நம்மிடையே ஏற்கனவே உள்ள ஃபைனட் ஃபீல்ட்களின் இருக்கும் என்று நாம் பார்த்துள்ளோம் அதை நான் இங்கே அறிமுகப்படுத்தப் போகிறேன் எனவே இதிலிருந்து இத்தகைய ஃபீல்ட்களுக்கு இருக்கும் K என்பது டிகிரி இருக்கும் டிகிரி ஆகும் நாம் இர்ரெடியூசபல் பாலினோமியலை ஆகும் எனவே நாம் செய்ய வேண்டியது அத்தகைய டிகிரி இருக்கும் இதற்கு ரூட் Kயை F2x மாடு 1ன் மதிப்பு நாம் 0 என்று முடிவு செய்துள்ளோம் Xபாரை

ஆல்ஃபா ஆகும் F2 வில் இது 2 ஆகும் அதாவது 2 0 எனவே 2 ஆல்ஃபா ஆகும் இதை q என்று எடுத்துக்கொள்ளலாம் எனவே இது q 1 ஆக இருக்கும் இப்பொழுது நான் இந்த எடுத்துக்காட்டில் கட்டமைப்பு தேற்றத்தை செய்ய முயற்சிக்க போகிறேன் இந்த தேற்றம் பொதுவாக என்ன சொல்லுகிறது என்பதை நாம் காணலாம் இவை எளிதான எடுத்துக்காட்டு ஆனால் இதை எப்படி செய்வது என்பதை விளக்குகிறது நான் இதை ஏற்கனவே எழுதியுள்ளேன் நான் ஃபைனட் ஃபீல்டின் அமைப்பு தேற்றத்தை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கிறேன் இதனால்தான் இதை நான் ஃபைனட் ஃபீல்டின் பற்றி முற்றிலும் அறிந்து கொள்ளலாம் நேரத்தை மிச்சப் படுத்துவதற்காக நான் இதை ஏற்கனவே எழுதிவிட்டேன் அதனால் அதை நான் படிக்க மட்டும் செய்கிறேன் pயை ப்ரைம் r என்று எடுத்துக்கொள்ளலாம் முதல் ஸ்டேட்மென்ட் நான் அங்கே ஏற்கனவே விளக்கி உள்ளேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆல்ஃபா அடுத்தது ஆர்டர் rயை வகுக்கும் இது மிகவும் தெளிவாக இல்லை ஆனால் நாம் இந்த அனைத்து ஸ்டேட்மென்ட்களையும் மற்றும் சில கணக்கீடுகளை உள்ளடக்கியது எனவே அவற்றை தவிர்த்து மற்ற அனைத்தையும் நான் நிரூபிக்கப் போகிறேன் இந்த சான்றை நான் விரைவாக முடிக்க போகிறேன் என் முழு கவனத்தையும் உதாரணங்களில் சொல்வதில் காண்பிக்க போகிறேன் ஒரு உதாரணத்தை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம் இப்பொழுது நான் இந்த கட்டமைப்பு தேற்றத்தை நிரூபிக்க வேண்டும் ஆர்டர் இருக்க வேண்டும் பொதுவாக நமக்கு ஆர்டர் செல்கிறது என்றும் எப்படி தெரியும் எனவே நாம் ஒரு மறைமுகமான மற்றும் வித்தியாசமான முறையை எடுத்துக் கொள்ளப் போகிறோம் இது காண்பிப்பதற்கு எளிதானது நான் இங்கே கொடுக்கப்பட்ட வரிசையில் நிரூபிக்கப் போவதில்லை நான் இந்த ஆர்டரில் எழுதியுள்ளேன் ஏனெனில் இதுதான் இதன் சரியான தொடர்ச்சியாகும் இந்த அடிப்படையில்தான் நாம் நினைவு கொள்ள வேண்டும் ஆனால் நாம் வேறுபட்ட வரிசையில் நிரூபிக்க போகிறோம் முதலில் இதை நிரூபிக்கலாம் இதை ஒன்றின் பின் ஒன்றாக நான் நிரூபிக்கப் போகிறேன் நான் முதலில் d ஸ்டேட்மெண்ட் r குறைந்தபட்சம் 1 ஆக இருக்க வேண்டும்

இதுதான் q யை குறிக்கும் குறியீடு ஆகும் Kயை ஆர்டர் இருக்கும் எனவே இது பெருக்கலின் இன் கீழ் குரூப்பாக

ஆல்ஃபா என்றும் கிடைக்கிறது அதாவது K கிராஸ்சில் 1 மற்றும் 1 Fpல் இருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் எனவே dயை நிரூபித்து விட்டோம் அடுத்ததாக நான் எதை எடுத்துக் கொள்ளப் போகிறேன் என்றால் ஸ்டேட்மெண்ட் நாம் பின்னர் இதை உபயோக படுத்துவோம் நாம் இதை விட்டு விடப் போகிறோம் ஏனெனில் இது சில கணக்கீடுகளை உள்ளடக்கியது இது உண்மையில் குரூப் புத்தகத்தில் நான் இங்கே உபயோகிப்பதை தெளிவாக நிரூபித்து இருப்பார்கள் இதன் சான்றை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் இது கடினமானது அல்ல ஆனால் இதில் சில குரூப் மற்றவற்றின் சான்றுகளைப் பார்க்கலாம் அதன் சான்றுகளை முடித்துவிட்டு சில எடுத்துக்காட்டுகளையும் பார்க்கலாம்